கடந்த சில விரிவுரைகளில் நாம் ஒரு ஃபங்க்ஷனின் மதிப்பை கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் பார்த்தோம் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் நாம் மேலும் சில கணக்குகளின் தீர்வுகளை கண்டுபிடிக்க போகிறோம் இதில் வேறுபட்ட ஃபங்க்ஷன்களின் மதிப்புகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் பார்க்கலாம் முதல் எடுத்துக்காட்டை பார்க்கலாம் இங்கே நாம் fxe axx என்பதற்கு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க வேண்டும்

நாம் எப்போதெல்லாம் α வை பொருத்து டிஃபரன்ஷியேட் எடுத்துக்கொள்ளவேண்டும் ஆகவே நமக்கு கிடைப்பது ddαFs20e axcos αx dx சாதாரண இண்டெகரேஷன் செய்யலாம் ddαFs2e axa22 acos αx αsin αx x0ddαFs2 aa22 அடிப்படையில் நமக்கு ஆர்டர் 1 உள்ள ODE கிடைக்கும் இதற்கு நாம் நேரடியாக தீர்வு கண்டு பிடிக்கலாம்

அடுத்த கணக்கை எடுத்துக் கொள்ளலாம்

முதலில் இந்த ஃபங்க்ஷனுக்கு எனவே Fc2e 5x5e 2x2Fce 5x5Fce 2x Fce ax2a2a2 என்று நமக்கு தெரியும் ∴Fc2e 5x5e 2x2Fce 5x5Fce 2x2252525222221021225124 இப்பொழுது இந்த ஃபங்க்ஷனுக்கு எனவே Fs2e 5x5e 2x2Fse 5x5Fse 2x Fse ax22a2 என்று நமக்குத் தெரியும் ∴Fs2e 5x5e 2x2Fse 5x5Fse 2x222525222222225524 இது நமக்குத் தேவையான முடிவை தருகிறது அடுத்ததாக நாம் டிராக் டெல்டா வரையறுத்து உள்ளோம் அதை நினைவு கூறுங்கள் டிராக் டெல்டா கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது t a1 ataϵ 0 elsewhere ϵ→0 ஆக இருப்பதால் இந்த ஃபங்க்ஷனின் நிரூபிக்கலாம் ∞t aft dt1aaϵft dt இன்டெக்ரல் தேற்றத்தை உபயோகப்படுத்தினால் நமக்கு கிடைப்பது ∞t aft dt1aϵ aff where aηaϵ ϵ→0 ஆக இருந்தால் ηa ஆக இருக்கும் மற்றும் இதிலிருந்து நமக்கு கிடைப்பது ∞t aft dtf இப்பொழுது நாம் கண்டுபிடிக்க வேண்டிய உண்மையான கணக்கிற்கு வரலாம்